அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வோல்டேஜ் பல்சை எடுக்கலாம் இதில் t இன் மதிப்பு 0 க்கும் குறைவாக இருந்தால் v 0 என்று கொடுக்கப்பட்டுள்ளது லீனியர் ரிலேஷன்ஷிப் உடன் டைம் ஆனது 0 மற்றும் 2 செகண்ட்டுக்கும் இடையில் இருக்கும்போதுv 2t அடுத்து t ஆனது 2ஐ விட அதிகமாக இருந்தால்v 4e ஆகும் ஆனால் இங்கு 2 ஆனது t ஐ விட குறைவாக இருக்கும் என்று கொடுக்கப்பட்டுள்ளது இதை மாறாக t ஆனது 2 ஐ விட அதிகமாக இருக்கும் என்று எடுத்துக் கொள்ளலாம் இந்த டைம் காக வோல்டேஜ் ஆனது 10 மைக்ரோ பேரட் கெப்பாசிட்டரில் செலுத்தப்படுகிறது எனவே இந்த கெப்பாசிட்டரின் வழியாக பாயும் கரண்ட் மற்றும் அதற்கு இடையேயான வோல்டேஜ் ஐ வரையவும் இப்போது இங்கே வோல்டேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இங்கு 0 முதல் இன்ஃபினிட்டி வரை டைமை எளிதாக வரையலாம் இங்கு முதலில் t இன் மதிப்பு 0 க்கு குறைவாகவும் பிறகு 0 மற்றும் 2 க்கு இடையிலும் அதன் பின் 2 க்கு அதிகமாகவும் இருப்பதால் இதில் இருந்து நாம் எளிதாக ஜீரோ முதல் இன்பினிட்டி வரையிலான மதிப்பை கண்டறியலாம் இதில் c இன் மதிப்பு 10 மைக்ரோ பேரட் ஆகும் எனவே t இன் மதிப்பு 0 க்கு குறைவாக இருக்கும்போது i C dvdt ஆகும் பல்ஸ் ஹிஸ்டரியில் t இன் மதிப்பு 0 க்கு குறைவாக இருக்கும்போது v0 என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே i 0 ஆகும் இப்போது அடுத்து 0 மற்றும் 2 க்கும் இடையே உள்ளதை காணலாம் இதில் c இன் மதிப்பு 1010 6 ஆகும் மற்றும் v2t என்று கொடுக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து dvt dt 2 ஆகும் எனவே இதில் ஆனது 10 மைக்ரோ பேரட் அதாவது 1010 6 ஆகும் இதை பெருக்கும்போது நமக்கு 20 மைக்ரோ ஆம்பியர் கிடைக்கும் இதுவே 0 மற்றும் 2 இடைவெளியில் உள்ள கரண்ட் ஆகும் இதைப்போல் அடுத்தது v 4e என்று கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது இதை dvtdt என்று செய்ய வேண்டும் இதை டெரிவேட் செய்யும் போது நமக்கு 4e என்று கிடைக்கும் மற்றும் c 1010 6 ஆகும் எனவே இதிலிருந்து t ஆனது 2 க்கு மேல் உள்ளதற்கு 4 0e மைக்ரோ ஆம்பியர் ஆகும் இது vt 2tஆகும் அடுத்தது t ஆனது இரண்டுக்குஅதிகமானது அப்பொழுது 4e ஆக இருக்கும் எனவே இது v மற்றும் இதைப்போலவே i க்கும் பிளாட் செய்தால் t0 ஆக இருக்கும்போது இது 0 ஆகும் அதேபோல் 0 மற்றும் 2 க்கும் இடையில் இருக்கும் போது இது 20 மைக்ரோ ஆம்பியர் ஆகும் t ஆனது 2 க்கும் மேல் இருக்கும் போது இது 40e ஆகும் இப்போது இதில் t2 என்று எடுத்துக்கொள்வோம் t2 செகண்ட் என்று எடுத்துக்கொண்டால்i என் இன் மதிப்பு 40 ஆகும் ஏனெனில் e0 எனில் இது 40 மைக்ரோ ஆம்பியர் ஆகும் அடிப்படையில் 20 மைக்ரோ ஆம்பியர் ஆனது 0 மற்றும் 2 க்கு இடையில் நிலையானது ஆகும் இப்பொழுது இந்த வரைபடம் முடிவடையவில்லை அதாவது இது 10 20 30 40 ஆகும் மற்றும் இது 40 இதிலிருந்து இவ்வாறு செல்கிறது இது கரண்டிற்கான வரைபடம் ஆகும் அதாவது 40e சமன்பாட்டிற்கு ஆனது அடுத்து நாம் பார்க்க விருப்பது இணையான மற்றும் தொடர் கெபாசிட்டர் இப்போது படம் 11 ஐ பார்த்தால் அதில் n எண்ணிக்கையிலான கெப்பாசிட்டர்கள் தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு கெப்பாசிட்டிருக்கு இடையேயும் v1 v2 v3 v1 v2 ஐ போல இதற்கிடையே kth கெபாசிட்டர் ஒன்றும் உள்ளது மற்றும் அதிலுள்ள வோல்டேஜ் vk ஆகும் எனவே இதில் n என்பது கடைசி ஆகும் அதாவது இதில்123 n கெப்பாசிட்டர் என்று உள்ளது எனவே இதில் ஓர் இடத்தில் k கெப்பாசிட்டர் உள்ளது இங்கே உள்ள கெபாசிட்டர்கள் அனைத்தும் தொடர்ச்சியாக உள்ளது இதிலுள்ள மொத்த வோல்டேஜ் v எனலாம் இதிலிருந்து v v1 v2 vk என்று சொல்லலாம் இப்போது இங்கு உள்ள சர்க்யூட்ஐ ஈக்விவலெண்ட் சர்க்யூட் எனலாம் இந்த வோல்டேஜ் ஐ பயன்படுத்தும் கெப்பாசிட்டரை Ceq எனலாம் மேலும் இந்த வோல்டேஜ் ஐ v என்று கொள்வோம் எனவே இது சீரிஸ் கெப்பாசிட்டருக்கான சீரிஸ் கனெக்டர் ஈக்விவலெண்ட் சர்க்யூட் ஆகும் இது ஈக்விவலெண்ட் சர்க்யூட் மற்றும் இது Ceq ஆகும் எனவே v v1 v2 k கெப்பாசிட்டிருக்கான வோல்டேஜ் vk 1Ck ∫ it dt என்பது நமக்கு ஏற்கனவே தெரிந்ததே இதன் லிமிட் ஆனது t0 முதல் t வரை ஆகும் k கெப்பாசிட்டர் என்பதனால் இதன் மதிப்பை vk 1Ck ∫ it dt vk t0 என்று எழுதலாம் கடந்த காலத்தில் சில நேரத்தில் இந்த கெப்பாசிட்டிருக்கு இடையேயான வோல்டேஜ் ∞ ஆகவும் 0 ஆகவும் இருந்தது எனவே vk ∞ 0 ஆகும் எனவே இங்கு vk t0 மட்டும் உள்ளது இதை சமன்பாடு 13 என்று கொள்வோம் இது vk க்கான சமன்பாடு ஆகும் எனவே v1 1C1 ∫ it dt v1 t0 ஆகும் அதேபோல் v2 1C2 ∫ it dt v2 t0 ஆகும் இதன் லிமிட் ஆனது t0 முதல் t வரை ஆகும் ஏனெனில் கெபாசிட்டர்கள் அனைத்தும் சீரிஸில் இணைக்கப்பட்டுள்ளன எனவே கெப்பாசிட்டர் 1 இவ்வாறு எழுதலாம் அதாவது v 1C1 t0 to t it dt v1 t0 அதேபோல் கெப்பாசிட்டர் 2 ஐ 1C2 t0 to t ∫ it dt v2 t0 என்று எழுதலாம் அதேபோல் n கெப்பாசிட்டருக்கு 1CN ∫ it dt v n t0 என்று எழுதலாம் என்று அனைத்தையும் வெளியே எடுத்துவிடலாம் எனவே இதை 1C1 1C2 vn t0 என்று எழுதலாம் இதன் லிமிட் ஆனது t0 முதல் t வரை ஆகும் எனவே இதை 1Ceq எனலாம் அதாவது 1 Ceq t0 to t ∫ it dt v t0 ஆகும் இது சமன்பாடு 14 இதில் vt0 v1 t0 v2 t0 vn t0 ஆகும் இங்கே 1Ceq 1C1 1C2 1CN ஆகும் இதன் ரேசிப்ரோகல் கூடுதல் ரெசிஸ்டன்ஸ் இணையாக இருப்பது போன்றதாகும் கெப்பாசிட்டர் தொடர் இணைப்பில் இருப்பதும் ரெசிஸ்டர் இணையாக இருப்பதும் எதிரெதிரே போன்றதாகும் எனவே இது சீரிஸ் கெப்பாசிட்டருக்கான ஈக்விலன்ட் சர்க்யூட்டை தருகிறது கெபாசிட்டர் சீரியஸ் ஆக இணைந்திருக்கும் போது எவ்வாறு கணக்கிடுகிறோமோ அதே போல் தான் ரெசிஸ்டர் பேரலல் ஆக இருக்கும்போது செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் எனவே கெப்பாசிட்டர் சீரிஸ் ஆக இருக்கும்போது 1Ceq 1C1 1C2 1C3 1CN ஆகும் இதேபோல்தான் ரெசிஸ்டன்ஸ் பேரலல் ஆக இருக்கும்போது கணக்கிட வேண்டும் எனவே இதுதான் Ceq மற்றும் 1Ceq ஆகும் மேலும் இதன் மூலம் நாம் Ceq கணக்கிடலாம் இப்போது கெப்பாசிட்டர் பேரலல் ஆக இணைந்திருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் அதை எவ்வாறு கணக்கிடுகிறோமோ அதேபோல்தான் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸாக இணைந்திருக்கும் போது கணக்கிட வேண்டும் இதில் கரண்ட் சோர்ஸ் உள்ளது மற்றும் C1 C2 CN ஆகியவை பேரலல் ஆக உள்ளது மற்றும் வோல்டேஜ் V உள்ளது இவை அனைத்தும் பேரலல் ஆக இணைக்கப்பட்டுள்ளது C1 C2 C3 ஆகியவை பேரலல் ஆக இணைக்கப்பட்டுள்ளதால் கொடுக்கப்பட்டுள்ள வோல்டேஜ் v ஆகும் அதாவது வோல்டேஜ்ல் எந்த ஒரு மாற்றமும் இல்லை மற்றும் இது Ceq ஆகும் மற்றும் கரண்ட் I i1 i2 iN ஆகும் எனவே கரண்ட் i i1 i2 iN ஆகும் மற்றும் i1C1dvdt ஏனெனில் வோல்டேஜ் பேரலல் ஆக இணைக்கப்பட்டுள்ளது அனைத்து கெபாசிட்டருக்கும் வோல்டேஜ் ஒன்று என்பதால் இது C1 dvdt C2 dvdt CN dvdt ஆகும் இதI i C1 C2 CN dvdt அல்லது i Ceq dvdt என்று எழுதலாம் அதாவது Ceq C1 C2 CN ஆகும் அதாவது ரெசிஸ்டர் சிரீஸ் ஆக இருக்கும்போது அதை கூட்டுவது போல அதாவது R1 R2 RN ஐ போன்று கெபாசிட்டர் பேரலல் ஆக இருக்கும் போது கூட்ட வேண்டும் எனவே இதே போல் தான் கெப்பாசிட்டர் பேரலல் ஆக இணைந்திருக்கும் போது செய்வதைப்போல ரெசிஸ்டர் சீரிஸாக இருக்கும் போது செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்க எனவே இங்கு ஈக்விவலெண்ட் சர்க்யூட்டில் Ceq C1 C2 C3 CN ஆகும் அடுத்து ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் இதில் டெர்மினல் 1 மற்றும் 2 இக்கு இடையேயான ஈக்விவலெண்ட் கெப்பாசிட்டெண்ட்ஸ் ஐ கண்டறியவும் இந்த சர்க்யூட்டில் 5 மைக்ரோ ஃபேரட் மற்றும் 20 மைக்ரோ ஃபேரட் ஆகியவை சீரியஸ் ஆக உள்ளது அப்படி என்றால் ரெசிஸ்டர் பேரலல் ஆக இணைக்கப்பட்டுள்ளது எனவே இதன் ஈக்விவலெண்ட் ஆனது 5 20 5 20 ஆகும் ஏனெனில் இவை இரண்டும் சீரியஸ் ஆக இணைக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து இது 10025 ஆகும் எனவே இது 4 மைக்ரோ ஃபேரட் ஆகும் எனவே ஈக்விவலெண்ட் 4 மைக்ரோ ஃபேரட் ஆகும் மேலும் ஈக்விவலெண்ட் 4 மைக்ரோ ஃபேரட் என்றால் இந்த 4 மைக்ரோ ஃபேரட் 6 மைக்ரோஃபேரட் 20 மைக்ரோ ஃபேரட் ஆகியவை பேரலல் ஆக உள்ளது எனவே இதை கூட்டலாம் எனவே இது 4 6 20 மைக்ரோ ஃபேரட் அதாவது 30 மைக்ரோ ஃபேரட் ஆகும் எனவே இப்போது இந்த 60 மற்றும் 30 ஆகியவை சீரிஸ் ஆக உள்ளது எனவே இது 60 30 60 30 ஆகும் அதாவது 1809020 மைக்ரோ ஃபேரட் எனவே இதுதான் ஈக்விவலெண்ட் கெப்பாசிட்டெண்ட்ஸ் Ceq ஆகும் முதலில் 20 மற்றும் 5 மைக்ரோ பேரட் சீரிஸ் ஆக இருந்தது எனவே அதிலிருந்து 4 மைக்ரோ பேரட் என்பதை கண்டறிந்தோம் அடுத்து இந்த 4 மைக்ரோ பேரட் ஆனது 6 மற்றும் 20 மைக்ரோ பேரட் கெப்பாசிட்டர் உடன் பேரலல் ஆக இணைந்திருந்தது எனவே அதிலிருந்து அதன் ஈக்விவலெண்ட் 30 மைக்ரோ பேரட் என்பதை கண்டறிந்தோம் அடுத்ததாக இந்த 30 மைக்ரோ பேரட் 60 மைக்ரோ பேரட் உடன் சீரியசாக இணைக்கப்பட்டதை கண்டோம் எனவே இது சீரிஸ் என்பதால் இதை 30 60 30 60 என்று கணக்கிட்டு அதிலிருந்து 20 மைக்ரோ பேரட் என்று கண்டறிந்தோம் இப்போது அடுத்த உதாரணத்தைக் காண்போம் படம் 14 இல் காட்டப்பட்டுள்ள சர்க்யூட்டில் கெப்பாசிட்டருக்கு இடையேயான வோல்டேஜ் கண்டுபிடிக்கவும் இந்த சர்க்யூட்டில் 300 ஓல்ட் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த வோல்டேஜ் v1 v2 v3 மற்றும் v4 ஆகும் இங்கு அனைத்து கெப்பாசிட்டருக்காண மதிப்பும் கொடுக்கப்பட்டுள்ளன அவை 20 மைக்ரோ பேரட் 30 மைக்ரோ பேரட் 40 மைக்ரோ பேரட் மற்றும் 20 மைக்ரோ பேரட் ஆகும் இதில் 20 மற்றும் 40 மைக்ரோ பேரட் பேரலல் ஆக உள்ளது எனவே இதை 4020 என்று கணக்கிடலாம் எனவே இது 60 மைக்ரோ பேரட் ஆகும் அடுத்து 60 30 மற்றும் 20 ஆகியவை சீரிஸாக உள்ளது முதலில் இந்த 40 மற்றும் 20 ஆகியவை பேரலல் ஆக இருந்தன எனவே அதன்மூலம் இதன் மதிப்பு 60 மைக்ரோ பேரட் என்று கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்ததாக இந்த 60 மைக்ரோ பேரட் ஆனது இந்த 20 மற்றும் 30 உடன் சீரிஸாக உள்ளது இதிலிருந்து இதன் ஈக்விவலெண்ட் மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே Ceq ஆனது 1C1 1C2 1C3 1 ஆகும் இதிலிருந்து இதன் மதிப்பு 10 மைக்ரோ பேரட் ஆகும் ஏனெனில் இவை இரண்டும் பேரல்லெல் ஆக இணைக்கப்பட்டுள்ளது எனவே இதன் மதிப்பு 40 20 60 மைக்ரோ பேரட் ஆகும் இப்போது இந்த 60 20 மற்றும் 30 ஆகியவை சீரிஸாக உள்ளது எனவே Ceq 120 130 160 1 ஆகும் இந்த 1 என்றால் இதன் தலைகீழி என்று அர்த்தமாகும் எனவே இதிலிருந்து இதன் மதிப்பு 10 மைக்ரோ பேரட் என்று காணலாம் இப்போது மொத்த சார்ஜ் q Ceq v ஆகும் இதில் v என்பது 300 ஓல்ட் ஆகும் மற்றும் Ceq மதிப்பு 10 மைக்ரோ பேரட் ஆகும் எனவே இது 10× 10 6×300 கூலும் இதிலிருந்து இதன் மதிப்பு 3×10 3 கூலும்ப் ஆகும் அதாவது இதுதான் மொத்த சார்ஜ் q ஆகும் இப்போது இது 20 மைக்ரோ பேரட் மற்றும் 30 மைக்ரோ பேரட் கெப்பாசிட்டருக்கான சார்ஜ் ஆகும் ஏனெனில் இவை இரண்டும் 300 வோல்டேஜ் சோர்ஸ் உடன் சீரிசாக இணைந்துள்ளது எனவே இது சார்ஜ் q ஆகும் மேலும் 20 மைக்ரோ பேரட் மற்றும் 30 மைக்ரோ பேரட் கெப்பாசிட்டர் இரண்டும் சீரிசாக உள்ளது எனவே இது 20 மைக்ரோ பேரட் மற்றும் 30 மைக்ரோ பேரட் கெப்பாசிட்டருக்காண சார்ஜ் ஆகும் ஏனெனில் இவை இரண்டும் 300 வோல்டேஜ் சோர்ஸ் உடன் சீரிசாக இணைந்துள்ளது q c v என்ற பார்முலா மூலம் v1 என்பது qC1 எனலாம் இதில் q என்பது நாம் கண்டுபிடித்து விட்டோம் எனவே அதன் மூலம் இதன் மதிப்பு v1 150 ஓல்ட் ஆகும் மற்றும் v2 ஆனது qC2 ஆகும் எனவே இதன் மதிப்பு 100 வோல்ட் ஆகும் எனவே நமக்கு இதிலிருந்து v1 மற்றும் v2 இன் மதிப்பு 150 மற்றும் 100 ஓல்ட் என்று கிடைக்கப்பெற்றுள்ளது எனவே இதன் மூலம் v3 மற்றும் v4 இன் மதிப்பை KVL ஐ பயன்படுத்தி கண்டறியலாம் எனவே இந்த சர்க்யூட்டில் KVL ஐ பயன்படுத்தலாம் எனவே இது v1 v2 v3 300 0 ஆகும் அதாவது v3 300 v1 v2 ஆகும் மற்றும் இந்த இரண்டு கெப்பாசிட்டரும் பேரலல் ஆகும் அதாவது v3 v4 ஏனெனில் இவை இரண்டும் பேரலல் ஆக உள்ளது எனவே இதை 300 150 100 என்று கணக்கிட்டால் இது 50 ஓல்ட் ஆகும் இங்கு C3 மற்றும் C4 ஆகியவை பேரலல் ஆக இருப்பதால் இதற்கு ஒரே வோல்டேஜ் ஆகும் எனவேv3 v 4 50 ஓல்ட் அடுத்ததாக படம் 5 15 இல் கொடுக்கப்பட்டுள்ள சர்க்யூட்டை எடுத்துக் கொள்ளவும் இதில் t0 ஆகும் மற்றும் வோல்டேஜ் v1 100 ஓல்ட் எனும்போது கெப்பாசிட்டர் C1 ஆனது சார்ஜ் ஆகிறது மற்றும் மற்றொரு கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகவில்லை அதாவது v2 0 எனவே t0 இல் ஸ்விச் கிளோஸ் செய்வதற்கு முன்பும் பின்பும் இந்த இரண்டு கெப்பாசிட்டரிலும் சேமித்து வைக்கப்பட்டுள்ள மொத்த எனர்ஜியை கணக்கிடவும் இங்கு சுவிட்ச் குளோஸ் ஆவதற்கு முன்பு v1 100 V மற்றும் v1 0 ஆகும் அதனால் இந்த கெபாசிட்டர் சார்ஜ் ஆகாது இதில் சுவிட்ச் குளோஸ் ஆவதற்கு முன்பும் பின்பும் மொத்த எனர்ஜியை கண்டறிய வேண்டும் இந்த 2 கெப்பாசிட்டர் ரூம் 1 மைக்ரோ பேரட் ஆகும் சுவிட்ச் குளோஸ் ஆவதற்கு முன்பு v1 100 V ஆனால் v2 0 எனவே இந்த எனர்ஜி W1 ½ C1 v1 2 அதாவது ½ 110 6 100 2 எனவே பிரிட்ஜ் க்ளோஸ் செய்வதற்கு முன்னால் உள்ள மொத்த எனர்ஜி 12 C1 v12 எனலாம் எனவே இது 5×10 3 ஜூல் ஆகும் மற்றும் இரண்டாவதாக வோல்டேஜ் v2 ஆனது 0 ஆகும் எனவே நேரடியாகவே ½ C2v22 என்பது 0 என்று எழுதலாம் எனது மொத்த எனர்ஜி w w1 w2 என்பது 5×10 3 ஜூல் ஆகும் இங்கே சுவிட்ச் குளோஸ் ஆன பின்பு வோல்டேஜ் மற்றும் சேமிக்கப்பட்ட எனர்ஜியை கண்டறிய வேண்டும் சுவிட்ச் குளோஸ் ஆகும் போது மேல் பிளேட்டில் உள்ள மொத்த சார்ஜ் மாறுவதில்லை ஏனெனில் சர்க்யூட் இன் மேல் பகுதிக்கு செல்ல சார்ஜ் க்கு வழி இல்லை இப்பொழுது t0 இக்கு முன்பாக மேலே உள்ள பிளேட் C1 இல் உள்ள சார்ஜ் ஆனது q 1 C1 v1 இங்கே C1 1 மைக்ரோ பேரட் அதாவது 1 10 6 100 அதாவது 100 மைக்ரோ கூலும்ப் ஆகும் அதேபோல் C2 ல் உள்ள சார்ஜ் q2 0 ஆகும் ஆரம்பத்தில் C2 0 இது சரியாக 0 என சொல்ல முடியாது 0 க்கு சமமாக இருக்கும் என சொல்லலாம் அதனால் q20 சுவிட்ச் குளோஸ் ஆனபின்பு ஈக்விவலெண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இல் உள்ள சார்ஜ் ஆனது q1 q2 100 மைக்ரோ கூலும்ப் ஆகும் அதாவது இது 100 மைக்ரோ கூலும் ஆகும் ஸ்விச் கிளோஸ் ஆனபிறகு கெப்பாசிட்டர்கள் பேரலல் ஆக இருப்பதை கவனத்தில் கொள்ளவும் ஸ்விச் கிளோஸ் ஆக உள்ளபோது C1 மற்றும் C2 பேரலல் ஆக உள்ளது அதாவது இவை இரண்டும் சமமானவை அதாவது இது C1 C2 ஆகும் எனவே இதிலிருந்து இதன் மதிப்பு 2 மைக்ரோ பேரட் ஆகும் ஏனெனில் இவை இரண்டும் ஸ்விச் கிளோஸ் ஆக உள்ளபோது பேரலல் ஆக உள்ளது எனவே இந்த கெப்பாசிட்டர்கள் பேரலல் ஆக உள்ளது மற்றும் இதன் ஈக்விவலெண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆனது 2 மைக்ரோ பேரட் ஆகும் இப்போது இந்த ஈக்விவலெண்ட் கெப்பாசிட்டன்ஸ்க்கு இடையேயான வோல்டேஜ் Veq என்பது qeqCeq எனலாம் இதில் qeq 100 மைக்ரோ கூலும் மற்றும் Ceq ஆனது 2 மைக்ரோ பேரட் எனவே அடிப்படையில் இது 1002 ஆகும் ஏனெனில் இதில் உள்ள மைக்ரோ கூலும்ப் மற்றும் மைக்ரோ பேரட் இரண்டும் ஒன்றுக்கொன்று கேன்சல் ஆகிவிடும் எனவே இது 50 ஓல்ட் ஆகும் எனவே சுவிச் க்ளோஸ் ஆனபிறகு v1 v2 veq ஏனெனில் இது பேரலல் ஆக உள்ளது எனவே 2 வோல்டேஜும் சமமாகும் எனவே இப்போது ஸ்விச் க்ளோஸ் ஆகும்போது சேமித்து வைக்கப்படும் எனர்ஜியை கணக்கிடவும் ஸ்விச் க்ளோஸ் எனில் w 1 ஆனது 12 C1 v eq 2ஆகும் எனவே இது 12×10 6 × 50 2 எனவே இது1 25×10 3 ஜூல் ஆகும் எனவே இதேபோல் w 2 ஆனது 12 C2 v eq 2ஆகும் எனவே இது 12×10 6 × 50 2 எனவே இது1 25× 10 3 ஜூல் ஆகும் எனவே மொத்த எனர்ஜியானது w 1 w 2 ஆகும் இதிலிருந்து இதன் மதிப்பு 2 5 10 3 ஜூல் ஆகும் அதாவது ஸ்விச் குளோஸ் ஆவதற்கு முன்னால் மொத்த எனர்ஜியானது 510 3 ஜூல் ஆகும் ஸ்விச் க்ளோஸ் ஆனபிறகு மொத்த எனர்ஜியானது 2 510 3 ஜூல் ஆகும் இதன்மூலம் இதில் எனர்ஜி பேலன்ஸ் இல்லை என்பது தெரிகிறது இதில் பாதி அளவு எனர்ஜி குறைகிறது என்பது புரிகிறது அது என்ன ஆனது என்பதை காணலாம் ஸ்விச் குளோஸ் ஆன பிறகு உள்ள எனர்ஜியானது சுவிட்ச் குளோஸ் ஆவதற்கு முன்னால் உள்ள எனர்ஜி இலிருந்து பாதி ஆகும் எனவே காணாமல் போன அந்த பாதியளவு எனர்ஜி என்ன ஆனது இதற்கு பதில் என்னவென்றால் இந்த மீதமுள்ள எனர்ஜியை பேராசிடிக் இண்டக்டன்ஸ் எடுத்துக்கொள்கிறது இந்த பேராசிடிக் இண்டக்டன்ஸ் இல்லாமல் கெப்பாசிட்டர் ஐ உருவாக்க முடியாது கெப்பாசிட்டர்ருக்கானா மாடல் சர்க்யூட் ஆனது C Rs Ls Rp ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் இங்கே கெப்பாசிட்டர் ன் கண்டக்டிங் பிளேட்ற்காக Rs உள்ளது மற்றும் கெப்பாசிட்டர் வழியாக கரண்ட் செல்வதால் அங்கே மேக்னடிக் பீல்ட் இருக்கும் ஏனெனில் இங்கே பேராசிடிக் இண்டக்டன்ஸ் உள்ளது இதன் மதிப்பு மிகவும் குறைந்த மதிப்பாகும் மற்றும் கண்டக்ஷன் இருக்கும் எனவே பேரலல் பிளாட்டுக்கு இடையில் டை எலக்ட்ரிக் கண்டக்ஷன் இருக்கும் ஏனெனில் இங்கே Rp உள்ளது இங்கே பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் காக Ls மற்றும் Rs நிராகரிக்கப்படுகிறது இங்கே பேராசிடிக் இண்டக்டன்ஸ் இருப்பதால் 50 சதவிகித எனர்ஜி காணாமல் போனது கண்டறியப்பட்டது இங்கே காணாமல் போன பேராசிடிக் இண்டக்டன்ஸ்ல் எனர்ஜி சேமிக்கப்பட்டது இதுவே பேரலல் கெப்பாசிட்டர் ன் வரைபடம் ஆகும் ஆனால் Rs Ls மற்றும் Rp ஆகியவை நிராகரிக்கப்பட்டது எனவே இந்த பேராஸ்டிக் எலிமென்ட்ஸ்சை நாம் சர்க்யூட்டில் சேர்த்தால் 50 சதவிகித எனர்ஜி காணாமல் போகாது அடுத்தது இங்கே 0 5 மைக்ரோ பேரட்கெப்பாசிட்டர்ருக்கு இடையே வோல்டேஜ் பல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே t ஆனது 0 வை விட குறைவாக இருக்கும் பொழுது vt ஆனது 0 ஓல்ட் ஆகும் மற்றும் t 0 க்கும் 1 க்கும் இடையே இருக்கும் பொழுது vt ஆனது 4t ஓல்ட் ஆகும் t 1 க்கும் ∞ க்கும் இடையே இருக்கும் பொழுது vt ஆனது 4e ஓல்ட் ஆகும் இங்கே முதலில் கெப்பாசிட்டர் காண கரண்ட் பவர் மற்றும் எனர்ஜி கண்டறிய வேண்டும் அடுத்ததாக டைமை பொருத்து எனர்ஜியை வரைபடமாக வரைய வேண்டும் மற்றும் கெபாசிட்டர் ல் எனர்ஜி சேமிக்கபடும்பொழுது டைமின் இடைவெளியை கண்டறிய வேண்டும் மற்றும் ∫ p dt கண்டறிய வேண்டும் இதன் லிமிட் ஆனது 0 முதல் 1 வரை ஆகும் அதைப்போல் மற்றொரு ∫ p dt கண்டறிய வேண்டும் இதன் லிமிட் ஆனது 1 முதல் ∞ வரை ஆகும்